இன்று நான் உங்களுக்கு மின்னணுக்களின் மின்னூட்ட எண்ணை தாம்சன் முறையில் கண்டறியும் சோதனையை பற்றி விளக்கப் போகிறேன் இதனை மிக பிரபலமாக e by m முறை என்று கூறுவர் e by m அளவுகளை கண்டறிய வேண்டும் e மின்னணுக்களின் மின்னேற்றம் m மின்னணுக்களின் நிறை இந்த சோதனையின் பின்புலம் என்ன இந்த சோதனையில் முக்கியத்துவம் என்ன இதன் வரலாற்றை பின்நோக்கி பார்த்தால் பொருட்கள் அணுக்களால் ஆனது என்பதை நாம் எப்போதிருந்து அறிகிறோம் இது ஒரு கருதுகோள் ஆகும் பருப்பொருட்கள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனது என்பதை முதலில் முன்வைத்தவர் ஜான் டால்டன் ஆவார் அதேபோல் Gay Lussac விதி 1808 ல் வெளியிடப்பட்டது அவர்களின் கருதுகோளின் படி பொருட்கள் கண்ணுக்குத் தெரியாத பிளவு படுத்த முடியாத மிகச் சிறிய துகள்களால் ஆனது அவை அணுக்கள் எனப்படும் எனவே பருப்பொருட்கள் பிளக்க முடியாத மற்றும் மிகச்சிறிய அடிப்படைத் துகள்களால் ஆனது என அக்காலத்தில் கருதினர் பின்னர் 1811 ஆம் ஆண்டு வெளியான Avagadro கருதுகோள் படி எந்த ஒரு தனிமத்தின் ஒரு கிராம் மூலக்கூறும் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான அணு அல்லது மூலக்கூறு போன்ற சிறிய துகள்களை கொண்டிருக்கும் என்பதாகும் 1800ஆம் ஆண்டுவாக்கில் பொருட்கள் பிளக்கமுடியாத மிகச் சிறிய துகள்களால் ஆனது அது அணு எனப்படும் என்ற கோட்பாடு உருவானது இதுதான் பொருட்கள் அல்லது தனிமங்களின் மிகச்சிறிய துகள் ஆகும் இதுதான் 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் நீடித்த கருத்தியல் ஆகும் அணுக்கள் எதனால் ஆனது அதன் உள்ளே என்ன உள்ளது என்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக 1833 ஆம் ஆண்டு Faradays மின்னாற்பகுப்பு விதிகள் வெளியானது அதில் மிகச் சிறிய அடிப்படை மின்னேற்ற துகள்கள் இருப்பதை உறுதி செய்தது அணு மற்றும் மூலக்கூறுகளுடன் மின்னேற்றம் எப்போதும் இணைந்துள்ளது இவை அவற்றின் அடிப்படை துகள்கள் ஆகும் மொத்த மின்னேற்றம் அடிப்படை அலகுகளின் மின்னேற்றத்தை விட குறைவாக இருக்காது மின்னேற்றம் மற்றும் மூலக்கூறு இடையிலான தொடர்புக் பற்றி பல கோட்பாடுகள் உள்ளன நமக்கு அவை Faradays மின்னாற்பகுப்பு விதிகள் மூலம் தெரியவந்தன 1874ஆம் ஆண்டு G J Stoney மின்னியலின் அடிப்படைத் துகள் இயல்பு பற்றிய கருத்தியலை வெளியிட்டார் மின்னியலின் அடிப்படைத் துகள் e அடிப்படை மின்னேற்றத்திற்கு சமமாகும் எனவே e சமம் F by N A ஆகும் F Faraday's மாறிலி ஆகும் இது Faradays மின்னாற்பகுப்பில் இருந்து பெறப்பட்டதாகும் NA அவகாட்ரோ எண் ஆகும் Stoney இதுதான் மின்னேற்றத்தின் அடிப்படை அலகு என்ற கருத்தை முன்வைத்தார் J J Thomson தான் முதல் முதலில் மின்னேற்ற எண்ணை அதாவது நிறைக்கு இணையான மின்னேற்ற எண்ணை கண்டறிந்தார் தாம்சன் சோதனை என்றழைக்கப்படும் இதனை அவர் 1897ஆம் ஆண்டு செய்து காட்டினார் தாம்சன் சோதனையை எவ்வாறு செய்வது என்பதை தான் இன்று நான் உங்களுக்கு எங்கள் ஆய்வகத்தில் செய்து காண்பிக்கப் போகிறேன் இந்த சோதனையின் கோட்பாட்டை முதலில் நாம் விரிவாகப் பார்ப்போம் இது கேதோட் கதிர் குழாய் ஆகும் இதனை CRT என்றும் அழைப்பர் இந்த கேத்தோடு கதிர் குழாயில் என்னவெல்லாம் உள்ளது என்று பார்த்தால் முதலில் ஒரு மின் இழை உள்ளது இதை அடுத்து எதிர்மின்வாய் உள்ளது இதுதான் மின் அணுக்களை வெளியிடும் இப்போது மின்வாய்களுக்கு இடையே முடுக்க மின்னழுத்தம் P அளிக்கப்பட்டால் முடுக்கப்பட்ட மின்னணு x திசையில் V திசை வேகத்தில் செல்லும் எனவே திசைவேகம் Vx ஆகும் காத்தோடு குழாயின் ஒருபுறத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒளிரும் திரையை நோக்கி x அச்சில் மின்னணுக்கள் சென்று திரையில் விழும் மின்னழுத்தம் திரையின் மத்தியில் வந்து மோதும் மின் அணுக்கள் மோதும் போது அது எங்கே மோதுகிறது என்பதை நாம் திரையில் காணலாம் நாம் இப்போது இரண்டு மின்தேக்கி தகடுகளை எடுத்துக்கொண்டு மின்புலத்தை ஏற்படுத்துவோம் எவ்வாறு நாம் மின்புலத்தை ஏற்படுத்துவது நாம் எடுத்துக்கொண்ட இரண்டு தகடுகளுக்கிடையில் மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கினால் மின்புலம் ஏற்படும் அது V by D ஆகும் இதில் D என்பது இரண்டு தகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஆகும் இங்கே இரண்டு தகடுகள் உள்ளன தகட்டின் நீளம் x1 மற்றும் இரண்டு தகடுகளுக்கு இடையிலான தொலைவு D ஆகும் y அச்சில் உள்ள இந்த தகடை y தகடு என்கிறோம் இந்த தகட்டில் இருந்து திரையின் தொலைவு x2 ஆகும் அதாவது இந்த முனையிலிருந்து திரையின் தொலைவு x2 ஆகும் மின் அணுக்களால் உருவான காத்தோடு கதிர்கள் Vx திசை வேகத்தில் செல்கின்றன இங்கே உள்ள மின்தேக்கி தகடு நான் குறிப்பிடுவது y தகடு ஆகும் கேத்தோடு குழாயிலும் இதுபோல் இரண்டு தகடுகள் உள்ளன அவற்றை நாம் x தகடுகள் என்று அழைப்போம் x திசைக்கு மற்றொரு புறத்தில் z திசை உள்ளது அதனை நாம் இப்போது மறந்து விடுவோம் எனவே நாம் இந்த திசையை x திசை என்றும் இதனை y திசை என்றும் எடுத்துக்கொள்வோம் இவை இரண்டுக்கும் செங்குத்தான திசை z திசையாகும் இப்போது நாம் மின்னழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதாவது மின்புலத்தை ஏற்படுத்தினால் என்னவாகும் Lorentz விசை உருவாகி அது இந்த மின்னணுக்களின் மேல் செயல்படும் மின்னணுவின் மின்னேற்றத்தை q என எடுத்துக் கொள்வோம் Lorentz விசையைத் எவ்வாறு விவரிப்பது என்றால் F equal to q E plus V cross B இதில் V என்பது திசைவேகம் B என்பது காந்தப்புலம் e என்பது மின்புலம் ஆகும் இங்கே காந்நபுலம் இல்லாத காரணத்தினால் மின் புலம் qE தான் விசையாக செயல்படும் இந்த மின்புலத்தினால் உண்டான விசை y திசையில் செயல்படும் இந்த விசை qE நிறை m மற்றும் முடுக்கம் fன் பெருக்கல் தொகைக்கு சமமாகும் முடுக்கம் f is q E by m எனவே மின்னணுக்கள் இந்தத் தகடுகளின் வழியே உள்ளே நுழையும் போது அதன் விசை x அச்சில் V மற்றும் y அச்சில் 0 ஆகும் மின் அணுக்கள் y தகட்டின் மறு முனையை அடையும் போது அதன் திசைவேகம் என்னவாக இருக்கும் மின்னணு கதிர்களின் இடப்பெயர்ச்சி y திசையில் என்னவாக இருக்கும் தொடக்கத்தில் மின்புலம் இல்லாத போது V y மதிப்பு 0க்கு சமமாகும் இப்போது அதன் மதிப்பு y1 ஆகும் here y 1 என்பது u t plus half f t square இதில் u துவக்க திசைவேகம் மற்றும் t காலம் ஆகும் y அச்சில் துவக்க திசைவேகம் 0 ஆகும் Y 1 will be equal to the half f t square இதில் t என்பது காலத்தைக் குறிப்பதாகும் அதாவது மின்னணுக்கள் பக்கத்தின் நீளத்தை x1 தொலைவை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஆகும் x அச்சில் திசைவேகம் V x எனில் எடுத்துக்கொண்ட காலம் t 1 equal to x 1 by V x y அச்சில் துவக்க திசைவேகம் 0 ஆகும் y axis is 0 V y is 0 சிறிது நேரம் கழித்து t1 என்பது தொலைவினை கடக்க எடுத்துக் கொள்ளும் நேரம் எனில் இப்போது அதன் திசைவேகம் என்ன அதன் இடப்பெயர்ச்சி எவ்வளவு இடப்பெயர்ச்சி என்பது half f t square t 1 square ஆகும் இந்தப் புள்ளியில் அதன் திசைவேகம் V y என்பது u plus f t u என்பது y அச்சில் ஆரம்ப திசை வேகம் ஆகும் அது பூஜ்ஜியத்திற்கு சமமாகும் மேலும் f t என்பது f is q E by m t time t 1 t 1 is x 1 by V x மின்தேக்கி தகட்டின் மறுமுனையில் திசைவேகம் Vy ஆகும் மற்றும் இடப்பெயர்ச்சி y1 ஆகும் தகட்டின் மறுமுனையில் மின்புலம் ஏதும் இல்லை எனவே மின்னணுக்கள் மின்தேக்கி தகடுகளை கடந்து வரும்போது இவற்றின் மேல் செயல்பட விசை எதுவும் இல்லை அதனால் முடுக்கம் எதுவும் ஏற்படப்போவதில்லை எனவே அது முந்தைய திசை வேகத்திலேயே அதே திசையிலேயே செல்லும் துவக்கத்தில் பரவளையமாக இருந்து இறுதியில் சாய்வாக மாறி இந்த திரையின் மேல் மோதும் எனவே நாம் இந்தத் திசையை Y2 என எடுத்துக்கொண்டால் அது மையத்திலிருந்து இடப்பெயர்ச்சி அடைந்த தொலைவு ஆகும் எனவே அது Vy திசை வேகத்தில் செல்லும் எனவே அது எக்ஸ் திசையில் V y திசை வேகத்தில் செல்ல எவ்வளவு காலத்தை எடுத்துக் கொள்ளும் காலம் t 2 is x 2 by V x x 2 by V x இந்த சமயத்தில் அதன் திசைவேகம் V y ஆகும் எனவே இப்போது அது y திசையை நோக்கி செல்லும் எனவே இது திசைவேகம் V y into time t 2 சமமாகும் நான் இப்போது Y 1ஐ பயன்படுத்தினால் எனக்கு இந்த சமன்பாடு கிடைக்கிறது இது Vy க்கான இங்கே உள்ளது t 2 is x 2 by V x so here x 1 x 2 by V x square y 1 plus this so here q E by m is common and V x square is common q E by m V x 1 by V x square we have taken common so here half x 1 plus x 2 இதிலிருந்து சமன்பாட்டை நாம் இவ்வாறு எழுதலாம் அதாவது q by m equal to Y 2 and E என்பது வேறொன்றும் இல்லை V by D ஆகும் if I put V by D Y 2 D then V x square divide by x 1 being bracket half x 1 plus x 2 and divide by that is V இதில் V என்பது q by m or E by m இந்த சூத்திரத்தில் முக்கியமானவை எவை Y2 குறிப்பிட்ட மின்னழுத்த்திற்கு மின் புலத்தை ஏற்படுத்திய பிறகு கடந்த தொலைவு ஆகும் எனவே அது எவ்வளவு தூரத்தை கடந்தது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் இரண்டாவதாக இது எந்த மின் அழுத்தத்திற்கான தொலைவு என்பதையும் கண்டறிய வேண்டும் எனவே மின் அழுத்தத்தையும் நாம் கண்டறிய வேண்டும் இங்கே உள்ள x 1 x 2 and D காரணிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேத்தோடு கதிர் குழாய்க்கு உரிய மாறிலி மதிப்புகளாகும் இந்த காரணி மதிப்புகள் எல்லாம் தயாரிப்பாளரால் நமக்கு வழங்கப்படும் எனவே மின்தேக்கி தகட்டின் நீளம் திரைக்கும் மின்தேக்கிக்கும் இடையிலான தொலைவு மற்றும் தகடுகளுக்கு இடையிலான தொலைவு இவை எல்லாம் கேத்தோடு கதிர் குழாய் தயாரிப்பாளரால் நமக்கு வழங்கப்படும் இந்த Y2 வின் மதிப்பையும் நான் CRTஇலிருந்து அறிந்து கொள்ளலாம் V நாம் எவ்வளவு அளித்தோம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் இதில் நமக்குத் தெரியாதது Vx மட்டுமே ஆகும் எனவே நாம் Vxஐ எவ்வாறு கண்டறிவது நாம் முதலில் Vx கண்டறிந்து விட்டு அடுத்து q by m ஐ கண்டறியலாம் நாம் Vxஐ கண்டறிய காந்தப்புலத்தை உபயோகிக்க வேண்டும் எனவே இந்த காந்தப்புலத்தினால் ஏற்படும் Lorentz விசையை மின்னணு கதிர்கள் எதிர்கொள்ளும் அதனால் அவை இடப்பெயர்ச்சி அடையும் அதிலிருந்து நாம் Vx கண்டறிந்து கொள்ளலாம் Vx ஐ நாம் கண்டறிய காந்தப்புலத்தை z திசையிலிருந்து செலுத்த வேண்டும் மின்னணு கதிர்கள் எக்ஸ் திசையில் சென்று கொண்டிருக்கின்றன திசைவேகம் Vx ஆகும் நாம் z திசையிலிருந்து காந்தப்புலத்தை செலுத்தினால் V cross B that force into q விசை y அச்சில் செயல்படும் ஏற்கனவே மின்புலமும் இந்த திசையிலேயே செயல்படுவதால் அதற்கு இணையான மின் விசையும் அதே திசையில் செயல்படும் எனவே மின்னோட்ட கதிர்களின் இடப்பெயர்ச்சியும் y திசையில் அமையும் நான் இப்போது காந்தப்புலத்தை z திசையில் இருந்து அளிக்கிறேன் எனவே அது V cross B ஆகும் x அச்சில் V x செயல்படும் எனவே கேத்தோடு கதிர்களின் மேல் விசை y அச்சில் இருந்து செயல்படும் அடுத்து நாம் காந்தப்புலத்தை ஏற்படுத்தி காந்தப் புலத்தின் அளவை மாற்றுவோம் காந்தப் புலத்தின் அளவை எவ்வாறு நிர்ணயம் செய்வது மின் புலத்தினால் கதிர்கள் y திசையில் இடப் பெயர்ச்சி அடைகிறது எனவே நாம் ஏற்படுத்தியிருக்கும் காந்தப்புலத்தினால் உருவாகும் எதிர் விசை மின்புலத்தினால் உண்டான விசைக்கு சமமாக இருக்கம் வகையில் நாம் காந்தப் புலத்தின் அளவை நிர்ணயிக்க வேண்டும் இவ்விரண்டு விசைகளும் எப்போது சமமாக இருக்கும் என்று எவ்வாறு அறிவது அதாவது மின்புல விசையினால் கதிர்கள் Y2 தொலைவிற்கு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளன எனவே நாம் காந்தப்புலத்தை பயன்படுத்தி மீண்டும் அதனை அதே தொலைவு நகர்த்தி மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவே இப்போது நாம் பிம்ப புள்ளியை மையத்தில் காணலாம் இப்போதுதான் இரு விசைகளும் சமமாக உள்ளன என்று பொருள் எனவே நாம் Vx மதிப்பை கண்டறியலாம் V x is E by B z equal to V D E is V by D q by m equal to Y 2 D இங்கே நாம் குறிப்பிட்டுள்ள V square என்பது திசைவேகத்தை குறிப்பது அல்ல மின்னழுத்தத்தை குறிப்பதாகும் B z square D square because V x square தான் அங்கே உள்ளது அதனை நாம் இந்த சமன்பாட்டை கொண்டு மாற்றி அமைக்கிறோம் இறுதியாக நமக்கு Y 2 V by x this term into D கிடைக்கிறது இது ஒவ்வொரு குறிப்பிட்ட CRTக்கும் உரிய மாறிலி ஆகும் எனவே இது ஒவ்வொரு CRTக்குமான மாறிலி எனில் அதனை நான் K என குறித்துக் கொள்கிறேன் எனவே திரையில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி நான் Y எனக் குறிப்பிடுகிறேன் எனவே Yஎன்பது மின்னழுத்தம் V divided by K B square அடுத்து நாம் எவ்வளவு மின்னழுத்தத்தை ஏற்படுத்துகிறோம் என்பது மேலும் அதற்குரிய இடப்பெயர்ச்சி எவ்வளவு என்பதையும் கண்டறிய வேண்டும் பின்னர் இடப்பெயர்ச்சி அடைந்த தொலைவை காந்தப்புலத்தை பயன்படுத்தி மறு இடப்பெயர்ச்சி செய்ய வேண்டும் அந்த அளவினையும் நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவுகளையும் உற்பத்தியாளர் வழங்கிய மதிப்புகளையும் கொண்டு K வை கண்டறியலாம் அதிலிருந்து q by mஐ கணக்கிடலாம் சோதனைக்கான சூத்திரம் q by m equal to Y V by K B square அடுத்து நான் ஒரு நிரந்தர காந்தத்தையும் காந்த ஊசியையும் எடுத்துக்கொள்கிறேன் காந்த ஊசி பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் அது புவியின் காந்த விசை B H யினால் எப்போதும் வடக்கு தெற்கு திசையை நோக்கி இருக்கும் நான் இப்போது இவ்விரு காந்தங்களையும் கொண்டு ஒரு காந்தப் புலத்தை உருவாக்க வேண்டும் B அதன் காந்தப்புலம் ஆகும் இதன் காந்தபுலம் B மற்றும் புவியின் காந்தப் புலத்தால் BH இந்த காந்த ஊசி ஒரு குறிப்பிட்ட கோணத்திற்கு விலக்கு அடையும் எனவே இந்த காந்த ஊசியின் கோணம் theta மதிப்பை கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் B equal to B H tan theta ஏனெனில் B by B H equal to tan theta B equal to B H tan theta B H புவியின் காந்தப்புலம் ஆகும் எனவே நாம் காந்த ஊசியின் கோணத்தை கண்டறிந்து கொள்ள வேண்டும் இதனைக் கொண்டு நாம் சோதனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள காந்தப்புலத்தை அறிந்து கொள்ளலாம்

இவ்வாறு நாம் Bஐ கண்டறியலாம் அடுத்து நாம் சோதனையில் கண்டறிந்து அவற்றை எல்லாம் குறிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள அட்டவணையை பார்ப்போம் முதலில் காத்தோடு கதிர் குழாய் மாறிலி K ஆகும் இதை நான் இந்த CRT தயாரிப்பாளர்களால் வழங்கப்பட்ட கையேட்டை கொண்டு அறியலாம் இங்கே நீங்கள் திரைக்கும் Y தகடுக்கும் அதாவது மின்தேக்கி தகடுக்கும் உள்ள தொலைவு L இதனை நான் x2 என எடுத்துக் கொண்டேன் எனவே x2 140 மில்லி மீட்டராகும் அடுத்து தகடின் நீளம் x1 மதிப்பு 25 மில்லி மீட்டராகும் தகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு D மதிப்பு 4 மில்லி மீட்டராகும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் எல்லாம் CRT தயாரிப்பாளர்களால் நமக்கு வழங்கப்பட்டதாகும் இதனைக் கொண்டு நாம் K மதிப்பை கணக்கிடலாம் இதனை கண்டறிவதற்கான சூத்திரம் நம்மிடம் உள்ளது எனவே இதைக் கணக்கிட்டு அட்டவணையில் K மதிப்பை குறித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது புவியின் காந்தப்புலம் B H மதிப்பு 0 38 into 10 to the power minus 4 Tesla ஆகும் அடுத்து நாம் சோதனை மதிப்புகளை கண்டறியலாம் ஆம் CRTயில் ஒரு மின்னழுத்தத்தை ஏற்படுத்திவிட்டு அதற்குரிய பிம்ப விலகல் அளவை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நாம் காந்தப்புலத்தை ஏற்படுத்திவிட்டு காந்த ஊசியின் விலகல் கோணத்தை கண்டறிய வேண்டும் இதனை கொண்டு நாம் பிம்பத்தை மையத்திற்கு கொண்டு வரலாம் அதாவது காந்தப்புலம் மற்றும் மின் புலத்தினால் ஏற்பட்ட மொத்த விலக்கம் 0 ஆகும் இப்போது கோணம் theta மதிப்பை கண்டறிவதோடு இதற்கு இணையான காந்தப்புல மதிப்பையும் கண்டறிய வேண்டும் இதனைக் கொண்டு q by m equal to Y V K B square கணக்கிடலாம் இதுபோல் மேலும் மூன்று அல்லது நான்கு மதிப்புகள் கண்டறிய சோதனையை வெவ்வேறு V மதிப்புகளுக்கு திரும்ப செய்து சராசரியை கணக்கிட வேண்டும் சோதனையின் அடுத்த கட்டமாக நாம் பிழை கணக்கீடு செய்ய வேண்டும் மின்னணு எண் S ஐ q by m கொண்டு கணக்கிடலாம் எனவே Y V by K B square take log and then del S by S equal to del Y by Y plus del V by V plus del K by K plus 2 del B by B K மதிப்பை பொருத்தவரை இதில் பிழை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை ஏனெனில் இது வழங்கப்பட்ட மதிப்புகளை கொண்டு கணக்கிடப்பட்டதாகும் அடுத்து நாம் அளிக்கும் மின்னழுத்தத்தை அளவிட பயன்படுத்தப்படும் மின் வழங்கியில் மின்னழுத்தமானி உள்ளது அதன் மீச்சிறு அளவை கண்டறிய வேண்டும் நாம் திரையில் காணும் மின்னோட்ட மதிப்பிற்கான மீச்சிறு அளவு என்ன அதனைக் கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் B is B H tan theta so del B by B is del theta by sin theta cos theta அடுத்து நாம் காந்த ஊசியைக் கொண்டு theta கோணத்தை அளவீடுகிறோம் காந்த ஊசியில் மீச்சிறு அளவு என்ன என குறித்துக் கொள்ள வேண்டும் அத்தோடு theta மதிப்பை del B by B பயன்படுத்தி கண்டறியலாம் இறுதியாக நமக்கு பிழையின் சதவீதம் கிடைக்கிறது இப்போது நாம் சோதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் இதுதான் e by m மதிப்பை Thompson முறையில் கண்டறியும் சோதனைக்கான அமைப்பாகும் இது கேதோட் கதிர் குழாய் CRT இது திரை குழாய் பற்றி நான் இயற்பியல் சோதனைகள் 1 வகுப்பில் மிக விளக்கமாக கூறியுள்ளேன் இதனுள்ளே எதிர்மின் இழை உள்ளது அடுத்து மின்னணுக்களுக்கு முடுக்கம் அளிக்கும் அமைப்பு உள்ளது குழாயின் மத்தியில் இரண்டு மின்தேக்கி தகடுகள் உள்ளன மின் வழங்கி அளிக்கும் மின்னழுத்தம் இதற்கு தான் வழங்கப்படுகிறது அடுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது விலகல் மின் அழுத்தமாகும் கேத்தோடு குழாயில் இரண்டு தகடுகள் உள்ளன அவை முறையே X தகடு மற்றும் Y தகடு ஆகும் இவை இரண்டும் மேலும் கீழுமாக பொருத்தப்பட்டுள்ளன இவை இரண்டும் சேர்ந்து y அச்சில் மின்புலத்தை ஏற்படுத்துகின்றன மூன்றாவது அச்சான z இங்கே உள்ளது ஆனால் நான் இச்சோதனையை விளக்கும்போது இதனை x அச்சு என எடுத்துக் கொண்டேன் அதனால் அது பற்றி கவலை கொள்ள தேவை இல்லை அடுத்து இங்கே மேலும் இரு தகடுகள் உள்ளன இந்த திருகை 0ல் வைத்துக் கொள்கிறேன் இந்த திருகி x விலகல் மற்றும் y விலகலை ஏற்படுத்துவதற்காகும் இதனை நகர்த்தி பிம்பத்தை மையத்தில் வைத்து கொள்கிறேன் திரையில் மில்லிமீட்டர் அளவுகோல் உள்ளது இதன் ஒரு அலகு ஒரு மில்லி மீட்டராகும் திருகை மாற்றி திரையில் பிம்பத்தை மிகச்சரியாக மையத்தில் வைக்க வேண்டும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் சோதனையை துவங்குவதற்கு முன் இந்த காந்த ஊசியை கொண்டு வடக்கு தெற்கு திசை கண்டறிய வேண்டும் திசைகாட்டி இதற்கான அமைப்பில் பொருத்தி அதன் திசையை வடக்கு தெற்காக மாற்றுகிறேன் இப்போது காந்த ஊசியை 0 அளவில் பொருத்துகிறேன் இந்த அமைப்பு இப்போது x திசையில் அதாவது வடக்கு தெற்கு திசையில் உள்ளது இந்த அமைப்பை நான் மாற்றிவிட கூடாது எனவே இதை சற்றும் அசைத்து விடாமல் காந்தஊசியை மட்டும் இதிலிருந்து தனியே எடுக்கிறேன் இந்த இடத்தில் நான் சோதனையின் மொத்த அமைப்பை பொறுத்துகிறேன் இந்த அமைப்பை நான் ஏன் ஏற்படுத்தினேன் என்றால் காந்தப்புலத்தை ஏற்படுத்தும்போது இரு சட்ட காந்தங்களையும் இந்த அமைப்பில் பொருத்தப் போகிறேன் காந்த ஊசியை பயன்படுத்தி காந்தப்புலத்தை கண்டறிய வேண்டும் என்பதால்தான் துவக்கத்திலேயே இதனை இவ்வாறு பொருத்தி உள்ளேன் இப்போது மின்புலம் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை எனவே பிம்பம் திரையில் மையத்தில் விழுகிறது நான் முன்பே கூறியது போல இங்கே இரண்டு இணை தகடுகள் வேறு திசைகளில் பொருத்தப்பட்டு உள்ளன இங்கே நான் y தகட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் அதாவது அதில் நான் மின்னழுத்தத்தை ஏற்படுத்தப் போகிறேன் மின்னழுத்தம் இப்போது 0வாகும் நான் இப்பொழுது மின்னழுத்தத்தை அதிகரிக்கும்போது பிம்பம் நகர்வதை காண்கிறீர்கள் அதனை இந்த நிலையில் பொருத்திக் கொள்கிறேன் நான் இப்போது 20 மில்லி மீட்டர் தொலைவிற்கு பிம்பத்தை நகர்த்தி உள்ளேன் எனவே நாம் இதற்கு இணையான மின்னழுத்தத்தை கண்டறிய வேண்டும் எனவே இங்கு மின்னழுத்தத்தின் மதிப்பு பத்துக்கும் இருபதுக்கும் இடையில் உள்ளது அதாவது 15 ஆகும் இந்த மின்னழுத்தத்தை நான் அட்டவணையில் குறித்துக்கொள்ள வேண்டும் அதாவது நான் 15 வோல்ட் மின் அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளேன் இந்த அளவுகளை நீங்கள் மிகத் துல்லியமாக கண்டறிய வேண்டும் நான் அவற்றை தோராயமாகவே கண்டறிந்துள்ளேன் அட்டவணையில் முதல் அளவாக 15 வோல்ட் என குறித்துள்ளேன் அடுத்து y அச்சில் ஏற்பட்டுள்ள 20 மில்லி மீட்டர் விலகலை நாம் காந்தப்புலத்தை பயன்படுத்தி 0க்கு கொண்டு வர வேண்டும் இங்கே இரு சட்ட காந்தங்கள் உள்ளன அதன் வட மற்றும் தென் துருவங்கள் இங்கே உள்ளன சட்ட காந்தத்தை பொருத்தும்போது ஒரு காந்தத்தின் வட துருவம் இங்கே முடிந்தால் அடுத்த காந்தத்தின் தென் துருவம் இங்கே தொடங்க வேண்டும் எனவே இவற்றிற்கிடையில் இப்போது காந்தப்புலம் ஏற்படும் இரு காந்தங்களுக்கும் திரைக்கும் உள்ள இடைவெளி 7 சென்டிமீட்டர் இருக்கும் வகையில் காந்தங்களை பொருத்திக் கொள்கிறேன் முதல் காந்தத்தின் வட துருவத்தையும் அதேபோல் இரண்டாவது காந்தத்தின் தென் துருவத்தையும் திரையை நோக்கி வைக்கிறேன் இப்போது நான் பிம்பத்தை பார்த்துக்கொண்டே காந்தங்களுக்கும் திரைக்கும் உள்ள இடைவெளியை குறைத்துக் கொண்டே வருகிறேன் நாம் இவ்விரு காந்தங்களும் சம தொலைவில் இருக்குமாறு நகர்த்த வேண்டும் இப்போது பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மையத்தை நோக்கி வருவதைக் காணலாம் ஏற்கனவே நாம் மின்புலத்தை ஏற்படுத்தி விட்டோம் இப்போது காந்தப்புலத்தை ஏற்படுத்தியுள்ளோம் இந்த காந்தப் புலத்தினால் ஏற்படும் விசை எந்த திசையில் செயல்படும் காந்தப் புலத்தினால் ஏற்பட்ட விசை செங்குத்தான திசையில் செயல்படும் மின்னணு திசைவேகம் இந்தத் திசையில் செயல்படும் அதாவது மின்னணுவின் திசைவேகம் இந்த திசையில் செயல்படுகிறது என்றால் காந்தப்புலம் அதற்கு எதிர் திசையில் செயல்படுகிறது எனவே விசையின் திசை V cross V ஆகும் எனவே இதன் திசை மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இருக்கும் கீழ்நோக்கி தான் உள்ளது அதாவது மின்புலத்தின் திசைக்கு எதிராக இருக்கும் இப்போது நான் காந்தங்களை அப்படியே வைத்துவிட்டு காந்த ஊசியை மட்டும் எடுத்து விடுகிறேன் எனக்கு அளவுகளை கண்டறிவது சற்று சிரமமாக உள்ளது திரையில் இடப்பெயர்ச்சி தொலைவை 20 மில்லி மீட்டர் என எடுத்துக்கொண்டேன் மின்னழுத்தத்தை 15 வோல்ட் என எடுத்துக் கொண்டுள்ளேன் இது சற்று அதிகமான மின்புலம் தான் எனவே இதற்கு இணையாக வலிமையான காந்தப் புலத்தை ஏற்படுத்த காந்தங்களை மிக அருகில் வைத்துள்ளேன் ஆனால் இதற்கு மேல் என்னால் தான் தங்களை முன் நகர்த்த முடியாது அதனால் நான் இந்த அமைப்பை இதிலிருந்து வெளியே எடுத்து விடுகிறேன் நான் வேண்டுமானால் ஒன்று செய்யலாம் மின்னழுத்தத்தை சற்று குறைத்து அதாவது 10 வோல்ட் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு நான் மாற்ற வில்லை எனில் என்னால் அளவுகளை கண்டறிய இயலாது இப்போது இந்த மின்னழுத்தத்திற்கு நிகரான காந்தப்புலத்தை கண்டறிய காந்தங்களை நகர்த்துகிறேன் இப்போது பிம்பம் மத்தியில் கிடைக்கிறது நான் முன்பு தேர்ந்தெடுத்த 15 வோல்ட்க்கு நிகரான மதிப்புகளை என்னால் கண்டறிய இயலவில்லை ஏனெனில் காந்தங்கள் ஏற்கனவே மிக நெருக்கமாக நகர்த்தப்பட்டு விட்டன இப்போது நான் 10 வோல்ட் மின் அழுத்தத்திற்கு கண்டறிய வேண்டும் இதற்கு முதலில் நான் இடப்பெயர்ச்சியை கண்டறிய வேண்டும் எனவே காந்தங்களை எடுத்துவிட்டு அதனை கண்டறிகிறேன் இடப்பெயர்ச்சி தோராயமாக எனக்கு 10 மில்லி மீட்டர் என கிடைக்கிறது இப்போது நான் விலகலை பாழ் செய்வதற்கு தேவைப்படும் காந்தப்புலத்தின் மதிப்பை நாம் கண்டறியவேண்டும் எனவே ஒரு காந்தத்தின் வட துருவத்தை இந்தப் பக்கமும் மற்றொரு காந்தத்தின் தென் துருவத்தை மற்றொரு பக்கமும் வைத்து இரண்டையும் ஒருசேர நகர்த்தி பிம்பத்தை 0க்கு கொண்டு வரவேண்டும் பிம்பம் இப்போது 0க்கு வந்துவிட்டது எனவே இதற்கு ஈடான காந்தப்புல மதிப்பை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் காந்த ஊசியை இங்கே பொருத்துகிறேன் இப்போது இதன் கோண மதிப்பு 70 டிகிரி ஆகும் காந்தம் பொருத்தப்படாத போது இதன் கோண மதிப்பு 0 ஆகும் இப்போது கோணம் மதிப்பு 70 டிகிரி இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே திசைகாட்டியின் கோண மதிப்பான 70 டிகிரி கோணத்தை அட்டவணையில் குறித்துக்கொள்ள வேண்டும் இது V மதிப்பு 10 வோல்ட் இருக்கும் போது நாம் கண்டறிந்த கோண மதிப்பு ஆகும் இதேபோல் நாம் வெவ்வேறு V மதிப்புகளுக்கு அதாவது 8 வோல்ட் 6 வோல்ட் 4 வோல்ட் அளவுகளுக்கு சோதனை செய்து கோணத்தை கண்டறிய வேண்டும் இந்த மதிப்பு களுக்கான q by m கண்டறிந்து சராசரி q by m மதிப்பை கண்டறிய வேண்டும் இது மிகவும் அருமையான ஒரு சோதனை ஆகும் நாம் சோதனை முடிவுகளை கண்டறிந்து அதனை நிலையான e by m மதிப்புகளோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த நிலையான மதிப்புகளை கூகுள் தேடுபொறியில் e by m என தேடினாலே கிடைத்துவிடும் அதனைக்கொண்டு நமது முடிவுகளை ஒப்பிட்டுப் பார்க்கலாம் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன் Thank you for your attention